பெல்டியர் அடிப்படையிலான குளிரூட்டல் அதை நாம் எவ்வாறு செய்வது இந்த காட்சிப்படுத்தலைப் பார்ப்போம் இதனை ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம் இது குளிர் சந்தி இது வெப்ப சந்தி இடையில் ஒரு வெப்ப உந்தி உள்ளது இது மின் ஆற்றலை எடுத்து QC அளவு வெப்பத்தை முழு சந்தியிலிருந்து பிரித்தெடுக்கும் பெல்டியர் கூறு ஆகும் மேலும் இது வெப்பத்தை சூடான சந்திக்கு அனுப்பும் இந்த வெப்ப உந்திக்கு பதிலாக சதுர வடிவ மாதிரியை பயன்படுத்துவோம் இது இங்கு காட்டியுள்ளபடி இரு முனையங்கள் கொண்ட பெல்டியர் கூறுக்கு மாற்றாகும் இப்போது மின் முனையங்களுடன் டி சி மாற்றியின் வெளியீட்டை இணைக்கிறோம் எனவே இது டி சி மாற்றியின் வெளியீடு திறன் இவ்வாறாக பாய்கிறது சி மாற்றியின் உள்ளீட்டுப் பகுதியில் இந்த இடையக மின்தேக்கிகள் உள்ளன மற்றும் மின்தேக்கிகளின் முனையங்கள் பி வி தொகுதி பி வரிசை பி வி பேனல் போன்ற பி வி மூலங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன இவை சரியான அளவீட்டில் வடிவமைக்கப்பட்டு முனையங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன மின்திறன் பி வி தொகுதியிலிருந்து டி சி மாற்றிக்கும் மற்றும் டி சி மாற்றி வெளியீட்டிலிருந்து பெல்டியர் கூறுக்கும் கடத்தப்படுகிறது இது VT பி வி தொகுதியின் முனைய மின்னழுத்தமாகும் உள்ளீட்டை கட்டுப்படுத்த டியூட்டி சைக்கிள் பயன்படுகிறது மற்றும் Vp என்பது பெல்டியர் கூறின் முனைய மின்னழுத்தம் ஆகும் மற்றொரு முக்கியமான அளவுரு ip இது வெப்ப உந்தி செய்கையை பெற பெல்டியர் கூறுக்கு கொடுக்கப்படும் மின்னோட்டம் ஆகும் பெல்டியர் கூறின் வெப்ப தடையையும் ஓம் அலகிட்டில் மின்தடையையும் நாம் அறிவோம் இது தரவுத்தாளில் தரப்பட்டுள்ளது இந்த தரவுகளின்படி வெப்பம் பெறும் அளவுடன் டியூட்டி சைக்கிள் யை சரிசெய்யலாம் டியூட்டி சைக்கிள் யை கட்டுப்படுத்துவதன் மூலம் பி வி தொகுதியை பெரும திறன் பெறும் புள்ளி அளவில் செயல்படுத்தலாம் இதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிவோம் எனவே பெரும திறன் பெறும் புள்ளியில் இயக்கப்படும் பி வி பேனல் டிசி டிசி மாற்றி கட்டுப்படுத்தி அமைப்பு ஆகியன மூலம் பெல்டியர் கூறுக்கு மின்திறன் கொடுக்க முடியும் அதனால் ip மின்னோட்டத்தை அதாவது பெல்டியர் சந்திக்கு அளிக்கப்படும் மின்னோட்டத்தை டியூட்டி சைக்கிளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம் மற்றும் குளிர் சந்தியிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய வெப்ப அளவு QC யை கட்டுப்படுத்தலாம் இந்த பிரித்தெடுக்கும் வெப்பம் தான் சூடான சந்திக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே இதுதான் வெப்ப உந்தி செயல்முறை ஆனால் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது ஒரு சூடான சந்தி உள்ளதாக கொள்வோம் என்னிடம் குளிர் சந்தி உள்ளது இரண்டு சந்திகளுக்கு இடையே வெப்ப உந்தியை வைத்துள்ளேன் குளிர் சந்தியிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வெப்ப அளவு Qc அது சூடான சந்திக்கு QH ஆக கொடுக்கப்படுகிறது இது உந்தி செயல்முறைக்கு தேவைப்படும் ஆற்றலை கொண்டுள்ளது தற்போது இந்த சூடான சந்தி உயர் வெப்பநிலையில் உள்ளது மற்றும் குளிர் சந்தி தாழ்வு வெப்பநிலையில் உள்ளது வெப்பம் குளிரான பகுதியிலிருந்து பாய்வதற்கு அதாவது தாழ்வு வெப்பநிலையில் இருந்து உயர் வெப்பநிலைக்கு வெப்பத்தை கடத்த உங்களுக்கு உந்தி செயல்முறை தேவைப்படும் அது மிகவும் கடினம் ஆனால் உயர் வெப்பநிலையில் இருந்து தாழ்வு வெப்பநிலைக்கு வெப்பம் இயல்பாகவே கடத்தப்படும் இதற்காக உங்களுக்கு உந்தி தேவையில்லை எனவே தானாகவே வெப்பம் இந்த வழியாகவோ அல்லது இந்த முறையிலோ கடந்து குளிர் சந்தியை அடையும் மேலும் எதை நீங்கள் அடைய முயற்சிக்கிறீர்களோ அது வந்து சேரும் Δt எனும் இந்த இரண்டு சந்திகளுக்கு இடையிலான வெப்பநிலை வேறுபாடு அவ்வளவு இருக்காது இது மிக மிக முக்கியமானதுஅதாவது நீங்கள் வெப்பத்தை அதிகரிக்க வேண்டியது மட்டுமல்ல நீங்கள் அந்த வெப்பத்தை அங்கேயே தக்க வைத்துக் கொள்ளவோ அல்லது வேறு இடத்திற்கு அகற்றவோ செய்ய வேண்டும் இதனால் அது மீண்டும் குளிர் சந்திக்கு வராது மற்றும் Δt யை குறைக்கும் இது நீர் உந்தும் செயல்முறைக்கு ஒத்ததாகும் நீரானது தாழ்வு மட்டத்தில் இருந்து உயர் மட்டத்திற்கு உந்தப்படுவதாக வைத்து கொள்வோம் மேலும் உயர் மட்ட நீர் தொட்டியில் பெரிய கசிவு இருந்தால் நீங்கள் எவ்வளவு நீரை உந்தி தள்ளினாலும் நீர் நிரம்பாது நீரானது அடிமட்ட அளவிலேயே இருக்கும் நீர் உந்தும் செயல் செயல்பாடாக இருக்காது இதேப்போல் வெப்பம் திரும்ப வந்தால் வெப்ப உந்தியால் பயன் இல்லை எனவே வெப்பம் குளிர் சந்திக்கு திரும்பி வரக்கூடாது என்பதற்காக அதை நீங்கள் சூடான பக்கத்தில் தக்கவைத்துக்கொள்வதோ அல்லது வேறு இடத்திற்கு அகற்றுவதோ முக்கியம் அதனால் பெல்டியர் அடிப்படையிலான பயன்பாட்டின் வடிவமைப்பு முழுவதற்கும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் மிக முக்கியமான விஷயம் வெப்பத்தை நீக்குதல் மற்றும் வெப்ப அம்சங்கள் இவை மிக முக்கியமானவை பெல்டியர் அடிப்படையிலான குளிரூட்டும் பயன்பாடுகளின் அமைப்பை எவ்வாறு வடிவமைக்கிறோம் என்பதற்கு நாம் இதில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் பெல்டியர் அடிப்படையிலான குளிரூட்டலின் பயன்பாடுகளில் சில எடுத்துக்காட்டுகளைப் பற்றி விவாதிப்போம் நீங்கள் சிறிய பச்சை நிற பட்டையை இங்கு பார்க்கலாம் இது ஒரு பிசிபி என்று கருதி அதன் மேல்வெப்பமாக மாறும் கூறு இருப்பதாக கருதுவோம் இது திறனை வெளியேற்றும் நமது நோக்கம் வெப்பத்தை அகற்றுவது மற்றும் அதனை மதிப்பிடப்பட்ட வெப்பநிலையில் அதாவது சந்தி வெப்பநிலையில் தக்க வைப்பது ஆகும் அதனால் பிசிபி சரியாக வேலை செய்யும் இந்த தகுந்த தருணத்தில் கூறின் மையப்புள்ளியில் உள்ளகத்தில் சந்தியில் கூறின் வழியே மின்னோட்டம் பாய்வதால் அது வெப்பத்தை உருவாக்கும் அதில் உள்ள திறன் வெளியேற்றப்படுகிறது மற்றும் இந்த திறன் வெளியே போயாக வேண்டும் இந்த புள்ளியில் அது வெப்ப மூலமாக கருதப்படுகிறது அல்லது வெப்பம் அதிலிருந்து உருவாக்கப்படுகிறது இந்த வெப்பம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் இந்த முறையில் இதுதான் வெப்ப பாய்வு அதனை QC என்று அழைக்கிறோம் எனவே QC அளவு வெப்பம் பிரித்தெடுக்கப்படுகிறது கூறினுள் திறன் வெளியேற்றப்படுவதால் அந்த அளவு வெப்பதிறன் பாய்கிறது மற்றும் அது சூடாகிறது இப்போது பெல்டியர் அடிப்படையிலான குளிரூட்டல் அமைப்பை வடிவமைக்க சில தொடர்புகளை அமைப்போம் இப்போது இதனை மைய உள்ளகமாக கருதுவோம் அங்கிருந்துதான் வெப்பம் சந்தியிலிருந்து வருவது போல உருவாகிறது பெரும்பாலும் அதிக கூறுகளில் குறைக்கடத்திகளின் சந்திகளில் அல்லது மைய உள்ளகங்களில் வெப்பம் உருவாகிறது வெப்பம் வெளியேறும் புள்ளியை J என அழைக்கிறேன் மற்றும் வெப்பம் வெளியே பாய்ந்து இங்கு வெளி சுற்றுப்புறத்தில் செல்லும் சுற்றுப்புறத்தை குறிக்க ஒரு புள்ளி வைக்கிறேன் அதனை A என அழைக்கிறேன் எனவே இந்த படங்களுடன் கூடிய காட்சி இங்கு என்ன நடக்கிறது என்பதை விளக்கும் இதனை வெப்ப காட்சிப்படுத்துதலாக மாற்றுவோம் எனவே வெப்ப முறையை சமமான சுற்று மூலமாக காட்சி படுத்துகிறேன் இப்போது ஒரு மின்னோட்ட மூலத்தை வைக்கிறேன் இந்த மின்னோட்ட மூலம் வெப்ப பாய்வை குறிக்கும் உருவாகி வெளியேறும் வெப்பம் இந்த கூறு மூலம் வெளியே பிரித்தெடுக்கப்படுகிறது எனவே இந்த முறையில் மின்னோட்ட மூலம் பாய்கிறது இந்த சந்தி அதனை J என அழைக்கிறேன் மற்றும் இங்கு இந்த சந்தி உள்ளகத்தை குறிக்கிறது இதனை அடுத்து ஒரு தடை உள்ளது இந்த தடை மின்சுற்றில் உள்ள மின்தடை அல்ல இது வெப்ப தடை அடுத்த பகுதியில் முழுமையடைந்த சுற்று என்னிடம் உள்ளது எனவே மின்சுற்றில் உள்ளது போல திறன் இந்த முறையில் பாய்கிறது ஆனால் இது மின்சுற்று அல்ல இது வெப்ப காட்சிப்படுத்துதல் ஆகும் தற்போது இந்த சந்தி நான் அதை சுற்றுப்புறம் என்று அழைக்கிறேன் மற்றும் இயற்பிய படக்காட்சிப்படுத்துதலுக்கு வரும்போது இந்த சந்தி QC அளவு திறனை உருவாக்குகிறது இது இங்கு காட்டியுள்ளபடி வெளியே பாய்கிறது மற்றும் இங்கு உள்ள மின்னோட்ட மூலத்திற்கு சமமானதுஇதன் மதிப்பு QC மற்றும் அந்த QC மின்னோட்ட மூலம் இந்த வழியாக பாய்கிறது மேலும் வெப்ப தடையால் திறனிழப்பு அங்கு உள்ளது அந்த திறனிழப்பு ஆனது இந்த இரு வெப்பநிலை வேறுபாடு ஆகும் எனவே தற்போது QC வாட்ஸ் திறன் பாய்வதாக கொள்வோம் இந்த சந்தி TJ என்ற வெப்பநிலையில் உள்ளது அது சந்தி வெப்பநிலை ஆகும் மற்றும் இந்த சந்தி TA என்ற வெப்பநிலையில் உள்ளது அது சுற்றுப்புற வெப்பநிலை மற்றும் இந்த கூறை RθJA என அழைக்கிறேன் இந்த வெப்ப தடை சந்திக்கும் சுற்றுப்புறம் JA க்கும் இடையே ஆனது எனவே இந்த அனைத்து பண்புக்கூறுகளுக்கிடையில் உள்ள தொடர்பை பார்க்க முயற்சிப்போம் நான் TJ கழித்தல் TA என்பது என்னவென அறிய விரும்புகிறேன் ΔT என்பது என்ன அது வெப்ப பாய்வதற்கான உள்ளார்ந்த ஆற்றல் ஆகும் மற்றும் இதை RθJA வெப்பத்தடை பெருக்கல் QC க்கு சமம் என்கிறேன் எனவே பொதுவான முறையில் ΔT ஆனது வெப்ப தடை பெருக்கல் வெப்ப பாய்வுக்கு சமம் என நான் கூறலாம் நீங்கள் வெப்ப தடையை ΔT மற்றும் Qc ல் எழுத விரும்பினால் நாம் அதனை இவ்வாறு வெப்ப தடை ஆனது இரண்டு புள்ளி வெப்பநிலைகளுக்கு இடையேயான வேறுபாடு ΔT அதாவது வெப்ப தடைக்கு எதிராக உள்ள வெப்பநிலை வேறுபாடு ΔT வகுத்தல் வெப்ப தடை வழியே பாயும் வெப்பம் QC என எழுதலாம் இதுதான் வெப்ப காட்சிப்படுத்துதலில் முக்கியமான தொடர்பு ஆகும் இதனை நினைவில் கொள்ளுங்கள் ΔT டிகிரி கெல்வினில் இருக்கும் QC வாட்ஸ்ல் இருக்கும் எனவே வெப்பத்தடை டிகிரி கெல்வின் பெர் வாட் அல்லது டிகிரி சென்டிகிரேடு பெர் வாட் என இருக்கும் நீங்கள் வெப்பத்தை எடுத்துக்கொண்டால் வெப்பநிலை வேறுபாடு ΔT யை டிகிரி சென்டிகிரேடு பெர் வாட் எனலாம் இரண்டுமே எண்ணளவில் சரி பார்வை காட்சி வில்லை நேரம் 1247 பிசிபின் மேல் வைக்கப்பட்டுள்ள இந்த கூறு QC அளவு திறனை வெளியேற்றுகிறது மற்றும் இது சுற்றுப்புறத்திற்கு அனுப்பப்படுகிறது மேலும் இந்த தொடர்பு மூலம் சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது என நாம் பார்க்கலாம் இது சந்தி வெப்பநிலை TJ சுற்றுப்புற வெப்பநிலை TA சந்தி வெப்பநிலைக்கும் சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் இடையேயான வேறுபாடு ΔT ஆனது சந்திக்கும் சுற்றுப்புறத்திற்கும் இடையேயான வெப்ப தடை RθJA பெருக்கல் வெப்பம் பாயும் அளவு அதாவது வாட்ஸ்ல் உள்ள வெப்ப பாய்வுக்கு சமம் இப்போது இதனை சீரமைத்து சந்தி வெப்பநிலை சமம் TA கூட்டல் RθJA பெருக்கல் QC என எழுதுகிறேன் தற்போது TA வை எடுத்துக்காட்டிற்காக எடுத்துக்கொள்வோம் அதனை எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிவோம் நாம் அதனை பெரும நிலை 400C ல் வைத்துள்ளதாக கருதுவோம் தரவுதாளில் இருந்து எடுக்கப்பட்ட கூறின் படி சந்திக்கும் சுற்றுப்புறத்திற்கும் இடையேயான வெப்ப தடை RθJA ன் மதிப்பை எடுக்கலாம் அதனை 100CW எனக்கொள்வோம் கூறிலிருந்து வெளியேற்றப்படும் திறன் அளவு QC ஆனது 20 W ஆகும் எனவே நாம் 20 W அளவு திறனை கூறிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இந்த மதிப்புகளை கொண்டு TJ வை கணக்கிடலாம் இந்த சந்தி வெப்பநிலையை 40 கூட்டல் 10 பெருக்கல் 20 என கணக்கிடலாம்அதன் மதிப்பு 2400C இது மிக அதிக வெப்பநிலை இந்த வெப்பநிலையில் கூறு செயல் இழக்க கூட செய்யும் சில நேரங்களில் செயல் இழக்கும் வெப்பநிலை 1500C ஆக இருக்கும் எனவே சந்தி வெப்பநிலையை அந்த வெப்பநிலைக்கு அனுமதிக்க கூடாது அப்படி என்றால் நாம் கூறிலிருந்து விரைவாக வெப்பத்தை வெளியேற்ற வேண்டும் அதனை எவ்வாறு செய்யலாம் நீங்கள் QC ஐ கட்டுப்படுத்த முடியாது ஏனெனில் அது சுற்றில் உள்ள கூறின் வேறு பண்புக்கூறுகளை பொறுத்தது நீங்கள் TA ஐ கட்டுப்படுத்த முடியாது ஏனெனில் அது வெளிப்புற சூழ்நிலையை பொறுத்தது நீங்கள் கட்டுப்படுத்தக் கூடிய ஒன்று வெப்ப தடை இதில் தான் நீங்கள் எதாவது பண்ண வேண்டும் மேலும் இதனை குறைக்கலாம் இதனை எவ்வாறு குறைப்பது இங்கு தான் நாம் பெல்டியர் குளிரூட்டுதலை பயன்படுத்த வேண்டும் எனவே முதலில் நாம் வெப்ப கவர்வியை வைக்க வேண்டும் மற்றும் வெப்ப கவர்வி எவ்வாறு சந்தி வெப்பநிலையை குறைக்கிறது என பார்க்க வேண்டும் அடுத்து நாம் பெல்டியர் கூறை குளிர்விக்க வைக்க வேண்டும் பெல்டியர் கூறு எவ்வாறு வெப்பம் வெளியேற்றுதலை மேம்படுத்துகிறது என பார்க்க வேண்டும் இங்கு பெரிதுபடுத்தி பார்ப்போம் பெரிதாக்கி வெப்ப தடையை பார்க்க வேண்டும் எனவே பெரிதாக்கப்பட்ட பிசிபி ல் கூறை வைப்போம் நம்மிடம் உள்ளகம் உள்ளது அதிலிருந்து வெப்பம் வெளியேறுகிறது நம்மிடம் உறை வரைக்குமான வெப்ப தடை உள்ளது இது சந்தியிலிருந்து உறை வரைக்குமான Rθ ஆகும் நான் அதனை சந்தியிலிருந்து உறை வரையிலான வெப்ப தடை எனக்கூறுகிறேன் அடுத்து உறையிலிருந்து சுற்றுப்புறம் வரையில் வெப்ப தடை உள்ளது நாம் அதனை உறையிலிருந்து சுற்றுப்புறம் வரையிலான Rθ என அழைக்கலாம் எனவே நீங்கள் சந்தியிலிருந்து சுற்றுப்புறம் வரையிலான வெப்ப தடையை இரண்டாக பிரிக்கலாம் சந்தியிலிருந்து உறை வரையிலான வெப்ப தடை Rθjc மற்றும் உறையிலிருந்து சுற்றுப்புறம் வரையிலான வெப்ப தடை RθCA சந்தி j லிருந்து சுற்றுப்புறம் a வரைக்குமான வெப்ப தடையில் வெப்பத்தடை RθCA தான் அதிகமகா இருக்கும் எனவே Rθja என்பதை Rθjc Rθca என எழுதலாம் தற்போது Rθjc ன் மதிப்பு 0 50CW ஆக இருக்கும் எனக்கொள்வோம் இதன் மதிப்பு ஒவ்வொரு கூறுக்கும் வேறுபடும் இங்கு விவாதிக்கப்பட்ட எடுத்துக்காட்டுக்கு எடுக்கப்பட்ட மீதி பகுதியின் மதிப்பு 9 50CW ஆக இருக்கும் எனவே இதைத்தான் குறைக்க வேண்டும் இதை எவ்வாறு குறைப்பது எப்படி வெப்பத்தை குறைத்தோம் வெப்ப கவர்வியை வைத்து முயற்சித்தோம் அது வெப்பத்தை வெளியேற்றியது வெப்ப கவர்வி விரைவில் வெப்பத்தை சுற்றுப்புறத்திற்கு கடத்தியது வெப்பம் வெளியேற்றும் முறையை வெப்ப கவர்வி மற்றும் பெல்டியர் கூறு ஆகியன கொண்டு நாம் மேம்படுத்தலாம் எனவே நாம் அதை எப்படி செய்வது பற்றி பார்ப்போம் தற்போது நாம் இந்த கூறை பிசிபி ன் மேல் உள்ளதாக கருதுவோம் நாம் இந்த கூறின் மேற்பரப்பில் வெப்ப கவர்வியை வைப்போம் அது வெப்பத்தை விரைவாக வெளியேற்றும் கூறுக்குள் வெளிப்படும் வெப்பமானது வெப்ப கவர்வி மூலம் மிக விரைவாக சுற்றுப்புறத்தை அடையும் இது உறையிலிருந்து சுற்றுப்புறம் வரையிலான வெப்ப தடையை குறைக்க வேண்டும் என காட்டுகிறது எனவே நாம் வெப்ப கவர்வியை கொள்வோம் சந்தையில் வேறுபட்ட பல வெப்ப கவர்விகள் உள்ளன அவற்றிலிருந்து உற்பத்தியாளர்கள் கொடுக்கும் தரவுத்தாள் அட்டவணையிலிருந்து வெப்ப கவர்விக்கான வெப்ப தடையை பார்த்து நாம் பொருத்தமான வெப்ப கவர்வியை தேர்ந்தெடுக்கலாம் நான் இப்படி வெப்ப கவர்வியை வரைகிறேன் இதுதான் வெப்ப கவர்வி இதில் நிறைய துருத்து தகடுகள் உள்ளன இதனால் மேற்பரப்பளவு அதிகரிக்கிறது அதிகரிக்கப்பட்ட பரப்பின் மூலம் வெப்பம் வெளிப்புறம் எளிதாக வெளியேற்றப்படும் இந்த உள்ளகத்தை கொள்வோம் இதுதான் QC வெப்பத்தை உருவாக்குகிறது கூறின் உறையும் வெப்ப குளிர்வியும் சந்திக்கும் சந்தி இதுதான் இதனை புள்ளி வைத்து குறிக்கிறேன் அதனை C என குறியிட்டு காட்டுகிறேன் இது மொத்தவெப்ப குளிர்வியை குறிக்கிறது அதனை S என்று குறியிட்டு காட்டுகிறேன் அடுத்து சுற்றுப்புறம் உள்ளது இங்குதான் வெப்பம் சுற்றுப்புற வெப்பநிலையை அடைகிறது அந்த சுற்றுப்புறத்தை A என்று அழைக்கலாம் எனவே சந்தியிலிருந்து வெளிப்படும் வெப்பம் உறைக்கு கடத்தப்படுகிறது உறையிலிருந்து வெப்ப குளிர்விக்கு கடத்தப்படுகிறது வெப்ப குளிர்வியிலிருந்து சுற்றுப்புறத்திற்கு செல்லும் நீங்கள் வெப்ப சமமான சுற்றை காட்சிப்படுத்தி பார்க்கும்போது என்னிடம் மாறாத மின்னோட்ட மூலம் உள்ளது அதன் மதிப்பு QC அடுத்து ஒரு வெப்ப தடையை வைக்கிறேன் அது சந்திக்கும் உறைக்கும் இடைப்பட்ட Rθ வெப்ப தடையை குறிக்கும் அடுத்து மற்றோரு வெப்ப தடையை வைக்கிறேன் அது உறைக்கும் வெப்ப குளிர்விக்கும் இடைப்பட்ட வெப்ப தடையை குறிக்கும் எனவே எல்லைகளுக்கு இடையே ஒரு தடுப்பு உள்ளது அது உறையும் வெப்ப குளிர்வியும் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை பொறுத்தது எனவே உறைக்கும் வெப்ப குளிர்விக்கும் இடையே மற்றும் வெப்ப குளிர்விக்கும் சுற்றுப்புறத்திற்கும் இடையே வெப்ப தடை உள்ளது எனக்கொள்வோம் சமமான சுற்றில் சந்தி உறை வெப்ப குளிர்வி சுற்றுப்புறம் மற்றும் QC என்ற வெப்ப அளவு உள்ளது இந்த QC தான் கடத்தப்படவேண்டியது அதில் சந்தி வெப்பநிலை TJ உறை வெப்பநிலை TC வெப்ப குளிர்வி வெப்பநிலை TS சுற்றுப்புற வெப்பநிலை TA உள்ளது சுற்றுப்புற வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாது அது சூழ்நிலையை பொறுத்தது வெப்பநிலை வேறுபாடு Tj Ta என்பது என்ன Tj Ta என்பது வெப்ப தடைகளால் ஏற்படும் வெப்ப இழப்பை கொடுக்கிறது எனவே நாம் Tj கழித்தல் Ta ன் சமமான தொடர்பை எழுதுவதாக கொள்வோம் Rθjc ல் வெப்பநிலை இழப்பது என்ன இந்த இழப்பு Rθjc பெருக்கல் வெப்ப பாய்வு QC ஆகும் Rθjc பெருக்கல் Qc கூட்டல் Rθcs பெருக்கல் QC கூட்டல் Rθsa பெருக்கல் QC என்பது வெப்ப தடைகளால் ஏற்படும் இழப்பு ஆகும் சுற்றில் அனைத்து கூறுகளிலும் சமமான Qc பாயும் இது Tj கழித்தல் Tc யையும்இது Tc கழித்தல் Ts யையும் இது Ts கழித்தல் Ta யையும் குறிக்கும் நாம் பொதுவான மதிப்புகளை பயன்படுத்தினால் Rθjc மதிப்பு 0 50CW ஆகவும் Rθcs மதிப்பு 0 10CW ஆகவும் இருக்கும் நீங்கள் வெவ்வேறு மதிப்புடன் கூடிய வெப்ப தடைகளை பல்வேறு வகைகளிலிருந்து சந்தையில் வாங்கி பயன்படுத்த முடியும் நான் பொதுவான மதிப்பாக 10CW எடுத்து கொள்வேன் நமக்கு முன்னர் விவாதித்த எடுத்துக்காட்டிலிருந்து QC மதிப்பு 20 வாட்ஸ் என தெரியும் மற்றும் Ta மதிப்பு 400C கூறு வைக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட இடத்திற்கு சுற்றுப்புற வெப்பநிலை மதிப்பை எடுக்க வேண்டும் அந்த கூறு மூடிய பகுதியில் இருந்தால் அதனின் மதிப்பையும் பார்க்க வேண்டும் கூறு மூடிய பகுதியில் இருந்தால் அதன் குறைந்த சுற்றுப்புற வெப்பநிலை மதிப்பு 500ஆக இருக்கும் தற்போது நீங்கள் Tj யை கணக்கிடலாம் Tj ஆனது 40 கூட்டல் இந்த மதிப்பு 100கூட்டல் இந்த மதிப்பு 200கூட்டல் இந்த மதிப்பு 20ஆகும் எனவே அது 720ஆக இருக்கும் இந்த கணக்கிட்ட மதிப்பை முன்னரே கணக்கிட மதிப்பு 2400C உடன் ஒப்பிடுவோம் எனவே வெப்ப குளிர்வியை பயன்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட கூறின் சந்தி வெப்பநிலையை மதிப்பிடத்தப்பட்ட வெப்பநிலையில் கட்டுப்பாடுடன் வைக்க முடியும் இப்போது பெல்டியர் கூறை இடையில் கொண்டு வந்தால் மேலும் Rθsa மேம்பட்டதை பார்க்க முடியும் எனவே வெப்பம் வெளியற்றுதல் மிக மிக மேம்பட்டதாக இருக்கும் எப்படி பெல்டியர் கூறை கொண்டு வருவது அதை பற்றி பார்ப்போம் நாம் இப்போது வெப்ப குளிர்வி S லிருந்து சுற்றுப்புறம் a வரையிலான வெப்ப தடையை பெல்டியர் கூறை கொண்டு எப்படி மேம்படுத்துவது என்பதை பார்ப்போம் இரண்டிற்கும் இடையே பெல்டியர் கூறை கொண்டு வருவோம் அதற்கு வெப்ப குளிர்வியை தூக்கி இடையில் பெல்டியர் கூறை வைக்கிறேன் பெல்டியர் கூறின் இரண்டு முனையங்களும் இவ்வாறாக வெளியே எடுக்கப்படுகிறது மேலும் இரண்டு முனையங்களையும் நீங்கள் டிசி டிசி மாற்றியுடன் இணைக்கலாம் டிசி டிசி மாற்றி இந்த முறையில் பிவி பேனல் உடன் இணைக்கப்பட்டு மின்திறனை பெறுகிறது மின்திறன் பிவி மூலத்திலிருந்து டிசி மாற்றிக்கு செல்லும் அங்கிருந்து பெல்டியர் சந்திக்கு செல்லும் இந்த சந்தியில் இருந்து மின்னாற்றல் வெப்பத்தை குளிர் சந்தியிலிருந்து உந்த கொடுக்கப்படுகிறது இந்த கூறு வெப்ப குளிர்வி சூடான சந்தியாக இருந்தால் குளிர் சந்தியாக இருக்கும் இப்போது நீங்கள் டியூட்டி சைக்கிளால் கட்டுப்படுத்தப்படும் எம்பிபிற்றி கட்டுப்பாட்டு தொகுதியுடன் இணைக்கப்பட்ட டிசி மாற்றியை வைத்து கொள்ள வேண்டும் இந்த பகுதி பெரும திறன் பெறும் புள்ளி கட்டுப்படுத்தப்பட்ட டிசி டிசி மாற்றியுடன் இணைக்கப்பட்ட ஒளிமின்னழுத்த தொகுதியை கொண்டுள்ளது பெல்டியர் சந்தி வழியாக மின்னோட்டோம் பாயும் போது அந்த சந்தியில் QC அளவு வெப்பம் உருவாகிறது இந்த வெப்பத்தை வெளியேற்ற பெல்டியர் சந்தி அதனை வெப்ப குளிர்விக்கு கடத்துகிறது எனவே இந்த கூறு தொகுதி குளிர் சந்தியாக மாறுகிறது பெல்டியர் கூறின் வெப்ப குளிர்வியுடன் இணைந்துள்ள பகுதி சூடாகவும் மறு பகுதி குளிராகவும் இருக்கும் இந்த கூறின் வெப்பநிலை உறை வெப்பநிலை Tcலும் வெப்ப குளிர்வியின் வெப்பநிலை வெப்ப குளிர்வி வெப்பநிலை Tsலும் இருக்கும் எப்படி பெல்டியர் கூறை தெரிவு செய்வது இந்த முக்கியமான பண்புக்கூறுகளுக்கு நீங்கள் தரவுத்தாளை பார்க்க வேண்டும் கூறானது Qc என்ற வெப்ப திறனில் உள்ளது அதனை பெல்டியர் கூறு வெப்ப குளிர்விக்கு மாற்ற வேண்டும் அதனால் வெப்ப பாய்வு Qc ஆகும் பெல்டியர் கூறு வழியாக பாயும் Qc தரவு தாளில் கொடுக்கப்பட்டுள்ள Qmax ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் மற்றோரு முக்கிய பண்புக்கூறு ip இது பெல்டியர் கூறு வழியாக பாயும் மின்னோட்டம் ஆகும் மற்றும் ip ம் தரவு தாளில் கொடுக்கப்பட்ட imax ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் Ts கழித்தல் Tc ஆனது ΔT ஆகும் இது பெல்டியர் சந்திகளுக்கு இடையே ஆனது மற்றும் இது குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு ஏற்ப வடிவமைக்கப்படும் பண்புக்கூறாகும் ΔT எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை எவ்வாறு முடிவு செய்வது இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டிற்கு வெப்ப குளிர்வி மற்றும் உறைகளுக்கு இடையேயான வெப்பநிலை வேறுபாடு எவ்வளவு இருக்க வேண்டும் இந்த கூறு எவ்வளவு உறை வெப்பநிலையை தாங்கும் எவ்வளவு சந்தி வெப்பநிலையை தாங்கும் ஆகியன கூறின் விவரக்குறிப்பில் இருந்து வருகிறது வடிவமைப்பாளர் உறை வெப்பநிலை மற்றும் சந்தி வெப்பநிலையை தோராயமாக தெரிவு செய்ய வேண்டும் எனவே ΔT 150C எனக்கொள்வோம் இது வடிவமைப்பின் விவரகுறிப்பில் இருந்து எடுக்கப்பட்டது கூறு வெளியேற்றும் வெப்பத்திறன் QC ஆகும் அந்த கூறு மாஸ்பெட் ஆகவோ ஐஜிபிற்றி IGBT ஆகவோ ஐசி ஆகவோ செயலாக்கம் ஆகவோ அதி திறன் செயலாக்க கணக்கீட்டு ஐசி ஆகவோ இருக்கலாம் எனவே இங்கு வெப்ப திறன் வெளியேற்றுதல் என்பது எந்த கூறை குளிர்வு நிலையில் வைக்க வேண்டுமோ அதனை பொறுத்தது சுற்றின் மீதி பகுதிகளின் வடிவமைப்புக்கான விவரக்குறிப்புகளை பார்ப்போம் பெல்டியர் கூறை தெரிவு செய்துவிட்டு தரவு தாளின்படி iPயை முடிவு செய்யலாம் எனவே இது போன்ற பண்புக்கூறுகளையும் வடிவமைப்பு விவரக்குறிப்புகளான ΔT மற்றும் QC மற்றும் தரவுத்தாள் குறிப்புகள் ஆகியவற்றை கொண்டும் பெல்டியர் கூறை தேர்ந்தெடுப்பது பற்றிய தகவல்களை பெற முயற்சிக்கலாம் தெர்மோகிராப்களையும் நோமோகிராப்களையும் எடுத்து கொள்வோம் X அச்சில் ΔT உள்ளது நமது பயன்பாட்டில் இது Ts கழித்தல் TC ஆகும் அதாவது வெப்ப குளிர்வி வெப்பநிலை கழித்தல் உறை வெப்பநிலை இதற்கு சில மதிப்புகளை நிர்ணயிக்கலாம் அதனை 150C என எடுத்தால் அது வரைவில் இதில் வரும் 150 யிலிருந்து மேல்நோக்கி ஒரு கோடு வரைவோம் அது நோமோகிராப் வரவுகளை வெட்டும் நோமோகிராப் வரைவுகள் என்பது வெவ்வேறான ip மின்னோட்டங்களுக்கு வரையப்படும் தொகுப்பான வரைவுகளாகும் இந்த மின்னோட்டங்கள் பெல்டியர் சந்திக்கு கொடுக்கப்படுபவையாகும் எனவே இங்கே மற்றொரு குறுக்குவெட்டு புள்ளி உள்ளது இங்கே மற்றொரு சாத்தியமான இயக்க புள்ளி உள்ளது இதனை கொடுக்கப்பட்ட தேவைகளிலிருந்து வடிவமைக்கப்பட்ட விவரக்குறிப்பு ΔT லிருந்து நாம் கொள்வோம் Qc என்பது மற்றொரு வடிவமைக்கப்பட்ட விவரக்குறிப்பு Qc என்பது பெல்டியர் சந்தி குளிர் சந்தியிலிருந்து வெளியேற்றக்கூடிய வெப்ப அளவு ஆகும் இந்த பகுதியில் குளிர் சந்தி என்பது வெப்பத்தை வெளியேற்றும் கூறு ஆகும் முன்னர் பார்த்த எடுத்துக்காட்டில் Qc ன் மதிப்பு 20 வாட்ஸ் ஆகும் இப்போது இந்த 20 வாட்ஸ் வெப்ப திறனை கூறிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அதாவது வெப்ப குளிர்விக்கு அனுப்ப வேண்டும் 20 வாட்ஸ் வரைவில் இங்கு உள்ளது பெரும்பாலான குறுக்குவெட்டு புள்ளிகள் 20 வாட்ஸ்க்கு கீழே உள்ளன அவைகளை தெரிவு செய்ய முடியாது ஒரே ஒரு புள்ளி 20 வாட்ஸ்கு மேல் உள்ளது அது இங்கு உள்ளது எனவே நான் 3 A மின்னோட்டத்தை கொடுத்தால் 20 வாட்ஸ்கு மேல் உள்ள வெப்ப திறன்களை வெளியேற்றலாம் அதாவது 150C வெப்பநிலை வேறுபாட்டிற்கு Δt 20 வாட்ஸ்கு மேல் உள்ள வெப்ப திறன்களை வெப்ப குளிர்விக்கு அனுப்பலாம் எனவே இதுதான் இயக்கப்புள்ளி அதுதான் Qc 20 வாட்ஸ் அளவை விட அதிகமாக உள்ளது மற்றும் இதற்கு 3 ஆம்பியர்கள் மின்னோட்டத்தை கொடுக்க வேண்டும் 3 ஆம்பியர்கள் மின்னோட்டம் பெல்டியர் சந்தி வழியாக பாயும்போது வெப்பத்தை வெளியேற்ற போதுமான ஆற்றலை அது கொண்டிருக்கும் அதாவது Qc அளவு வெப்ப அளவை வெப்ப குளிர்விக்கு அனுப்பும் எனவே இந்த முறையில் பெல்டியர் கூறு 20 வாட்ஸ் அளவை விட அதிகமான திறன் விவரக்குறிப்பை கொண்டு இருக்க வேண்டுமென நீங்கள் முடிவு செய்யலாம் இதுபோன்று 24 அல்லது 28 வாட்ஸ்க்கு பெல்டியர் கூறை நோமோக்ராப் லிருந்து தேர்ந்தெடுக்கலாம் Qc மற்றும் ΔTக்கு தெர்மோ நோமோக்ராப்பில் வெட்டும் புள்ளியை கொண்டு எவ்வளவு ip மின்னோட்டம் பெல்டியர் சந்திக்கு கொடுக்கலாம் என முடிவு செய்யலாம் பார்வை காட்சி வில்லை நேரம் 3337 தற்போது வெப்ப குளிர்வி முக்கியமானது எவ்வளவிற்கு வெப்பம் பெல்டியர் சந்தியிலிருந்து வெப்ப குளிர்விக்கு கொடுக்கப்படுகிறதோ அதே அளவு வெப்ப குளிர்வியிலிருந்து வெப்பம் வெளியேற்றப்பட வேண்டும் Qc அளவு வெப்பம் என வெப்ப குளிர்வியில் இருந்து சுற்றுபுறத்திற்கு வெப்பம் பாயும் வீதத்தை தொடர்ந்து பேணவேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் வெப்ப குளிர்வியில் வெப்பநிலை அதிகரிக்கும் வெப்ப குளிர்வியில் வெப்பநிலை அதிகரித்தால் Tc வெப்பநிலை அதிகரிக்கும் அதாவது உறை வெப்பநிலை அதிகரிக்கும் ஏனெனில் ΔT நோமோக்ராப்பினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் பெல்டியர் சந்தி வழியாக பாயும் மின்னோட்டமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன் விளைவாக Jல் அதாவது சந்தியில் வெப்பநிலை TJ அதிகரிக்கும் எனவேகுளிர்ந்த பக்கத்திலிருந்து வெப்பம் நீக்குவதற்கு பெல்டியர் சந்தியை உருவாக்கினால் மட்டும் போதாது அதாவது குளிர் பகுதியில் இருந்து சூடான பகுதிக்கு அனுப்புவதற்கு நீங்கள் தகுந்த முறையில் அமைப்பை வடிவமைக்க வேண்டும் அப்போது தான் வெப்ப குளிர்வி அதற்கு கடத்தப்படும் வெப்பத்தின் வீதத்தை போல வெப்பத்தை தன்னிலிருந்து சுற்றுப்புறத்திற்கு அனுப்பும் அப்போதுதான் முழு அமைப்பும் ஒரு குளிரூட்டியாக செயல் பட முடியும் நீங்கள் நிறைய தயாரிப்பு பொருட்களை பார்க்கலாம் அவற்றுக்கு வெறுமனே வெப்ப குளிர்வி மட்டும் போதாது போதுமான குளிரூட்டல் தேவைப்பட்டால் வெப்ப குளிர்வி மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் அது சிக்கலானதாக கூட இருக்கலாம் அந்த வெப்ப குளிர்வி அடைப்புக்குள் பொருந்தாது எனவே அது சிறியதாக இருக்க வேண்டும் அவை கூடுதலாக ஊதுலை மற்றும் விசிறி ஆகியவற்றை இதுபோல் கொண்டிருக்கும் இந்த விசிறி இரு முனையங்கள் மற்றும் இறக்கை தகடுகளை கொண்டிருக்கும் இந்த விசிறி டி சி மாற்றி வெளியீட்டில் இருந்து இயக்கப்படுகிறது ஆகவே டி சி மாற்றி பல முனையங்களை கொண்டிருக்க வேண்டும் அவை விசிறியுடன் இணைக்கப்பட்டுருக்க வேண்டும் மேலும் விசிறியை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த விசிறி வலிந்து செய்யும் குளிரூட்டலை கொடுக்கும் இந்த விசிறி காற்றை வெப்ப குளிர்வியின் துருத்து தகடுகள் வழியாக அனுப்பும் மிக வேகமான வெப்ப கடத்தலுக்கு வழிவகுக்கும் விசிறியுடன் கூடிய வெப்ப குளிர்வி வெப்ப தடையை கொண்டிருக்கும் அது வெறுமனே உள்ள வெப்ப குளிர்வியின் வெப்ப தடையை விட குறைவானதாக இருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட அளவிலான வெப்ப குளிர்வியில் வலிந்து செய்யும் குளிரூட்டல் வெப்ப பாய்வை வெப்ப குளிர்வியில் அதிகப்படுத்தும் சி மாற்றியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் விசிறி எம்பிபிற்றி கட்டுப்படுத்தி போன்ற மின்னணுவியல் பொருட்கள் பெல்டியர் கூறை வெப்ப மின் கட்டுப்படுத்தி என பொதுவாக அழைக்க வைக்கும் இதுதான் மொத்த பெல்டியர் குளிரூட்டும் அமைப்பாக இருக்கும் இதுபோன்று சந்தைகளில் நீங்கள் நிறைய தயாரிப்புகளை பார்க்கலாம்